இரண்டு பக்கமும் பகுதி ஒன்றின் மதிப்பிடப்பட்ட கொள்ளளவு ஆன ஆல் வகுக்கிறோம் இது பெர் யூனிட் காக உள்ளது எனவே ஆனது சமன்பாடு 23 ஆகும் சமன்பாடு 23 க்கு பிறகு மீண்டும் மீண்டும் நாம் பெர் யூனிட் என்பதை எழுத மாட்டோம் அதற்கு பதிலாக நாம்என மட்டுமே எழுதுவோம் ஆனால் இந்த மதிப்புகள் அனைத்தும் பெர் யூனிட் மதிப்புகள் ஆகும்

இங்கு ஆக இருப்பதால் சமன்பாடு 23 ஐ நாம் பின்வருமாறு எழுதலாம் இது சமன்பாடு 24 இவை எப்படி வருகின்றன பொதுவாக என்பது உங்களுக்குத் தெரியும் F ஆனது பெயரளவு அதிர்வெண் எனவே ஆனது ஆகும் ஒரு சிறிய மதிப்பை எடுத்தால் ஆக இருக்கும் இதை ஒருங்கிணைக்கும் போது கிடைக்கும் அதேபோல இங்கு இருக்கும் அதாவது சமன்பாடு 23 ல் என போடவேண்டும் இங்கு என போடவேண்டும் மற்றும் ஐ பொதுவாக வெளியே எடுங்கள் எனவே இது ஆக மாறும் இதுதான் சமன்பாடு 24 மற்றும் ஆகியவை முறையே பகுதி 1 மற்றும் பகுதி 2 ஆகியவற்றின் அதிர்வெண் விலகல் ஆகும் இது சுமையில் ஏற்படும் மாற்றத்தினால் உருவாகிறது அதேபோல பகுதி இரண்டில் இருந்து பகுதி ஒன்றுக்கு பாயும் பவர் பற்றியும் நாம் சோதித்துப் பார்க்கலாம் இந்த வகையில் திசையானது ஒன்றிலிருந்து 2 க்கு செல்கிறது பவர் ஆனது இரண்டிலிருந்து ஒன்றுக்கு பாய்கிறது என்றால் நீங்கள் நேரடியாக என எழுதலாம் இது அதற்கு அப்படியே எதிர்மறையானது

நீங்கள் இந்த வரைபடத்தை பார்த்தால் அதில் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஆனது புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது எனவே இங்கு ஆக இருந்தால் இந்தப் பக்கம் ஆக இருக்கும் லாஸ் ஆனது புறக்கணிக்க படுவதால் ஆனது மைனஸ் க்கு சமமாக இருக்கும் அனைத்து பக்கமும் இந்த விலகல் deviation0 ஆனது ஒரே மாதிரியாக இருக்கும் அதேபோல இந்த சமன்பாட்டை என எழுதலாம் ஆனால் இது பகுதி 2 எனவே மதிப்பிடப்பட்ட கொள்ளளவு ஆனஆல் இதை வகுக்க வேண்டும் இதுதான் ஆல் வகுக்கப்பட்ட பின் வரும் முடிவு முன்பு இது பகுதி ஒன்றில் இருந்தது எனவே அதுஆல் இரண்டு பக்கமும் வகுக்கப்பட்டது இது ஒரு யூனிட்டுக்கானது இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல மாட்டேன் எனவே ஆகும் எனவே சமன்பாடு 24 ஐ சமன்பாடு 25 ஆல் வகுக்கும் போது நமக்குகிடைக்கும் அதாவது இதை நாம் பகுதியின் கொள்ளளவு விகிதம் என அழைக்கிறோம் இந்த மைனஸ் குறியீடானது மிகவும் அவசியம் இந்த மைனஸ் குறியீட்டை எடுக்கவில்லை என்றால் தொகுதி வரைபடம் ஆனது ஐ பொருத்து மாறும் ஒருவேளை நீங்கள் எடுத்தால் உண்மையில் அது ஆக இருக்கும் இது பகுதி கொள்ளளவு விகிதம் என்று அழைக்கப்படுகிறது இது என எழுதப்படுகிறது இது முடிந்து விட்டால் நாம் ஐ பெறுவோம் எனவேதான் ஆக இருக்கிறது ஒருவேளை நாம் ரியல் யூனிட் எடுத்தால் இப்போதைக்கு பெர் யூனிட் மதிப்புகளை மறந்துவிடுங்கள் இது மெகா வாட் ஆக இருக்கிறது என்போம் ஆக இருக்கும் ஏனெனில் மேலும் லாஸ் ஆனது புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது லாஸ் புறக்கணிக்கப்பட்டு இருப்பதால் இந்த லைனின் எந்த ஒரு புள்ளியிலும் பவர் ஒரே மாதிரியாக இருக்கும் சமன்பாடு 10 ன் படி பகுதி 1 க்காண அதிகரிக்கும் பவர் பேலன்ஸ் சமன்பாட்டை நாம் பின்வருமாறு எழுதலாம் இதை நாம் முன்பே பார்த்துள்ளோம் ஒருவேளை நமக்கு அளவு பவர் கொடுக்கும் ஒரு ஜெனரேட்டர் இருப்பதாகக் கொள்வோம் அதனுடைய சுமையானதுஆக இருக்கும் மேலும் ஜெனரேட் ஆகும் பவர் ஆனதுஅளவு மாறுகிறது என்போம் இது ஒரு டை லைன் உடன் இணைக்க பட்டுள்ளது இது உங்களுடைய பவர் இது பகுதி 1 மற்றும் இது பகுதி 2 இது உங்கள் இப்போது பவர் பேலன்ஸ் சமன்பாடு என்னவாக இருக்கும் இது சுமை தொந்திரவு காரணமாக வருகிறது இதன் காரணமாக டை பவர் ம் பாதிக்க படுகிறது எனவே பவர் பாலன்ஸ் சமன்பாட்டை நீங்கள் எழுதினால் அது ஆக இருக்கும் இது முன்பு பார்த்த போல இருக்கும் இங்கே ஆக இருக்கும் அதே போல ஆக இருக்கும் எனவே இதுதான் டிரான்சியன்ட் இம்பாலன்ஸ் ன் போது வரும் சமன்பாடு இதை பிறகு பார்ப்போம் ஸ்டெடி ஸ்டேட்டில் இந்த டேர்ம் இருக்காது மேலும் இந்த டேர்ம் கூட இருக்காது ஸ்டெடி ஸ்டேட் ல் டேரிவேடிவ் ஆனது 0 ஆக இருக்கும் எனவே இந்த டேர்ம் மட்டுமே இருக்கும் இதை பின்னர் பார்ப்போம் எனவே டிரன்சியண்ட் இம்பேலன்ஸ் ன் போது இது ஆக இருக்கும் ஸ்டெடி ஸ்டேட் இன் போது இந்த சமன்பாடு ஆக இருக்கும் இந்த இரண்டு சமன்பாடுகளின் வித்தியாசமானது ஆக இருக்கும் இதையேதான் தனிமை படுத்த பட்ட ஒற்றை பகுதி சிஸ்டம் வகையிலும் பார்த்தோம் இது பகுதி 1 கானது எனவேதான் நாம் எழுதுகிறோம் ஆனது மந்தநிலை மாறிலி இது சமன்பாடு 27 ஆகும் இப்போது இந்த சமன்பாட்டின் இரண்டு புறமும் லேப் லாஸ் டிரான்ஸ்பார்ம் எடுக்கப் போகிறோம் அல்லது ஐ மீண்டும் மீண்டும் போடப் போவதில்லை உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் லப்ளேஸ் டிரன்ஸ்பார்ம் எடுத்தால் நமக்குகிடைக்கும் இது சமன்பாடு 28 தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்புக்கு ஆனது இருக்காது ஆனால் இங்கே இருக்கும் மீதி அனைத்தும் அதைப்போலவே இருக்கும் அதனால்தான் மைனஸ் வருகிறது முன்பு தனிமைப்படுத்தப்பட்ட வகையில் இது ஆக இருந்திருக்கும் இப்போது இது பகுதி 1 எனவே தான் இது ஆக இருக்கிறது அதாவதுமற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட சிஸ்டம் க்கு என்பது நமக்குத் தெரியும் எனவே பகுதி 1 காண இந்த ஆனது தனிமைப்படுத்த சிஸ்டம் க்கு வருவதைப் போலவே இருக்கிறது அதேபோல தனிமைப்படுத்தப்பட்ட சிஸ்டம் க்கு ஆக இருக்கும் எனவே பகுதி ஒன்றுக்கு ஆக இருக்கும் இதுதான் சமன்பாடு 29 இது புரிகிறது என்று நினைக்கிறேன் தனிமைப்படுத்தப்பட்ட சிஸ்டம் க்கு எடுப்பதைப் போலவே லப்ளாஸ் டிரான்ஸ்பார்ம் இங்கும் எடுக்கிறோம் ஆனால் இடை இணைப்பு காரணமாக இந்த டேர்ம் ஆனது சேர்ந்துகொள்கிறது இது முடிந்தவுடன் நீங்கள் இந்த தொகுதி வரைபடத்தை வரைய வேண்டும் எனவே நீங்கள் என எழுதலாம் இது இங்கிருந்து வருகிறது பின்னர் அதுஉடன் பெருக்க படுகிறது முடிவில் இதன் வெளியீடு ஆனதுஆக இருக்கும் இது பகுதி ஒன்றுக்கான தொகுதி வரைபடம் இது பவர் சிஸ்டம் இன் ஒரு பகுதியாகும் இதேபோல பகுதி இரண்டுக்கும் செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் முழு தொகுதி வரைபடமும் கிடைக்கும் இந்த தொகுதி வரைபடம் ஆனது சமன்பாடு 28 ஐ குறிக்கிறது இந்தப் படத்துக்கு படம் 18 என பெயர் இடுகிறேன் அடுத்ததாக பகுதி 2 ஆனது தொகுதி வரைபடமாக படம் 19ல் கொடுக்கப்பட்டுள்ளது பகுதி இரண்டில் இதுஆக இருக்கும் மற்றும்ஆனது இருக்கும் இது உங்களுடையமற்றும் இது உங்களுடைய இது ஏனெனில் இது ஆகும் பகுதி இரண்டை நீங்கள் கருதினால் இந்த பவர் ஆனதுஆல் வருகிறது இது மேலும் ஐ நீங்கள் திசை மாற்றி என எடுத்தால் பவர் பாலன்ஸ் சமன்படாக நீங்கள் ஐ பெறுவீர்கள் முன்பு எழுதியதை போலவே இதை என எழுதலாம் மேலும் நமக்கு என்பது தெரியும் இதை நாம் இங்கே போட்டால் நமக்கு சமன்பாடு 26 ல் இருந்து கிடைக்கும் இது பகுதி 2 க்கானது மேலும் என்பது பெயரளவு அதிர்வெண் இப்போது மீண்டும் லேப்லாஸ் டிரான்ஸ்பார்ம் எடுத்தால் க் கு பதிலாக ஆனது கிடைக்கும் இது ஆக இருக்கும் மேலும் அது ஆக இருக்கும் அதனால்தான் தொகுதி வரைபடத்தில் அது ஆக குறிக்கப்பட்டுள்ளது இது மற்றும் இது மைனஸ் எனவே இது அதாவது எனவே படம் 19 ஆனது பகுதி இரண்டின் தொகுதி வரைபடம் ஆக இருக்கும் இது பவர் சிஸ்டம் டை பவர் ஆனது இங்கிருந்து வரும் இது மற்றும் இது மைனஸ் டெல்டா ஆகும் இதன்பிறகு முழு தொகுதி வரைபடத்தையும் நாம் பெறுவோம் இப்போது சமன்பாடு 24 ஐ நான் இங்கே எழுதுகிறேன்

இப்போது லேப்லாஸ் டிரான்ஸ்பார்ம் எடுத்தால் இது ஆக இருக்கும் அதாவது டை லைன் பவர் சமன்பாட்டை கூட லேப்லாஸ் டிரான்ஸ்பாரம் ஆக எழுதலாம் அதனால்தான் என எழுதுகிறோம் இது சமன்பாடு 24 ஆகும் எனவே இதை என எழுதலாம் இது சமன்பாடு 30 ஆகும் இதற்கான தொகுதி வரைபடத்தை வரைந்தால் அது டை லைன் க்கான தொகுதி வரைபடம் ஆகும் அதாவது டை லைன் ஐ கூட s டொமைன் ல் மாடல் செய்யலாம் இதுதான் டை லைன் பவர் சமன்பாடு இப்போது நீங்கள் தொகுதி வரைபடத்தை முடிக்கலாம் இது முந்தைய வரைபடத்தில் பார்த்த ஆகும் இது உங்களுடைய இதுவும் தான் இந்த இரண்டையும் இணைக்க வேண்டும் இது இரண்டு பகுதிகளுக்குமான வரைபடமாக இருக்கும்

இதைப் பார்த்தால் இது பகுதி 1 இது உங்களுடைய கட்டுப்பாட்டு சிக்னல் தனிமைப்படுத்தப்பட்ட சிஸ்டம் ல் ஆனதுஇடம் வரும் பிறகு பின்னூட்டம் ஆனது அதில் இருந்து கழிக்கப்படும் ஆனால் இது பகுதி 1 எனவேஆனதுஇடம் வரும் இது நான் ரி ஹிட் டர்பைன் க்கானது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொகுதியை போட இங்கே இடமில்லை எனவே இது இதுமற்றும் இது சுமை தொந்திரவு 1 இதுமற்றும் இது அதே போல இது கட்டுப்பாட்டு சிக்னல் இது இது இது மைனஸ் சுமை தொந்திரவு ஆனது ஆக இருக்கும் இப்போதுதான் என பார்த்தோம் இதுதான் அந்த தொகுதி என்பதை இப்போது பார்த்தோம் அதாவது என்பதில் பார்த்தோம் முன்பு பார்த்ததை போல இங்கேயும் பார்த்தோம் இது ஆக இருக்கும் இது மைனஸ் ஆக இருக்கும் எனவே இது மற்றும் இது இதுதான் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட இரண்டு பகுதிகளின் தொகுதி வரைபடம் நாம் இங்கே ஒரே ஒரு யூனிட் மட்டுமே எடுத்துக் கொள்கிறோம் பல யூனிட்டுகளை போட நமது வகுப்பில் இடமில்லை இவற்றை ஸ்டேட் மாறி வடிவத்தில்என எழுதலாம் இப்போது நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் எழுதினேன் ஸ்டேட் மாறி ஆனது தன்னிச்சையானது என்று குறிக்கப்பட்டுள்ளது உண்மையில் இங்கே நீங்கள் எதை போட்டாலும் பரவாயில்லை முடிவில் எந்த மாற்றமும் இருக்காது இங்கே அதிர்வெண் ஆனது ஆக இருக்கும் ஏனெனில் நமது விருப்பம் அதிர்வெண் ஜெனரேசன் மற்றும் டை பவர் மீது மட்டுமே அதனால்தான்ஆனதுஆக குறிக்கப்பட்டுள்ளது ஆனது ஸ்டேட் மாறி ஆக குறிக்கப்பட்டுள்ளது டை பவர் ஆனது ஸ்டேட் மாறி ஆக குறிக்கப்பட்டுள்ளது ஜெனரேஷன் ஒன்றானது ஆக எழுதப்பட்டுள்ளது ஜெனரேஷன் இரண்டு ஆக எழுதப்பட்டுள்ளது ஆனது ஆக எழுதப்பட்டுள்ளது மற்றும் ஆனது ஆக குறிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த சிஸ்டம் இல் 2 டிஸ்டர்பன்ஸ் எலமென்டுகள் உள்ளன இரண்டு கண்ட்ரோல் சிக்னல்கள் உள்ளன இதைப் போன்ற ஏழு தொகுதிகள் உள்ளன எனவே இந்த சிஸ்டம் உடைய ஆர்டர் ஆனது 7 ஆக இருக்கும் A அணியானது 7 x 7 ஆக இருக்கும் இரண்டு கண்ட்ரோல் சிக்னல்கள் இருப்பதால் B அணியானது 7 x 2 ஆக இருக்கும் இரண்டு டிஸ்டர்பன்ஸ் கள் இருக்கிறது எனவே டிஸ்டர்பன்ஸ் அணியானது 7 x 2 ஆக இருக்கும் இந்த சமன்பாட்டை நான் இங்கே உங்களுக்காக எழுதியுள்ளேன் மேலும் இது எப்படி உருவானது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் முதலில் நான் இந்த எடுத்துக்கொண்டால் இதிலிருந்து தொடங்கி ஒவ்வொன்றாக செய்ய வேண்டும் எனவே நாம் இதை என எழுதலாம் அதாவது நீங்கள் குறுக்கே பெருகினால் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து தொடக்க மதிப்புகளும் ஜீரோ எனக் கருதினால் கிடைக்கும் இதுதான்க்கான முதல் சமன்பாடு இதேபோல் உங்களுடைய இரண்டாவது சமன்பாட்டையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் இது குழப்பமாக இருக்காது நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய முடியும்